வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது பாடத்திட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறேன் இது ஐஐடி கான்பூர் உங்களுக்கு என் எல் மூக் வடிவத்தின் மூலம் வழங்குகிறது நாம் 5 வது வாரம் தொகுதி எண் 4 மற்றும் விரிவுரை எண் 28 இல் இருக்கிறோம் இந்த வாரம் தொழில்நுட்பம் மற்றும் அது எவ்வாறு தகவல்தொடர்புகளில் செல்வாக்கு செலுத்துகிறது என்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது குறிப்பாக மனித தொடர்பு கடந்த இரண்டு விரிவுரைகளில் மொபைல் பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தத் தொடங்கினேன் அது எப்படி நம்மைப் பாதிக்கிறது பின்னர் மெதுவாக நான் மின்னஞ்சல் மற்றும் மின்னஞ்சலில் கவனம் செலுத்தினேன் மின்னஞ்சல்களை வழிநடத்தும் அடிப்படை கொள்கைகளை நாம் புரிந்து கொள்ளாததால் மின்னஞ்சல்களை எவ்வளவு தவறாகப் பயன்படுத்துகிறோம் அதோடு பொதுவாக நமது மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்த்துக் கொள்வது இப்போது இதில் நான் கடந்த முறை செய்த அதே விஷயத்தைத் தொடர வேண்டும் ஆனால் இந்த முறை மின்னஞ்சல்களை எவ்வாறு அனுப்பக்கூடாது என்பதில் நான் அதிக கவனம் செலுத்துவேன் மோசமான மின்னஞ்சல்களை எவ்வாறு அனுப்பக்கூடாது என்ற அர்த்தத்தில் எனவே இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நல்ல மின்னஞ்சல்களை அனுப்புவது நல்ல விளைவை உருவாக்கப் போகிறது ஆனால் பின்னர் மோசமான மின்னஞ்சல்களை அனுப்புவதற்கு பதிலாக நீங்கள் அவற்றை அனுப்பாமல் இருப்பது நல்லது எனவே நாம் உண்மையில் விவாதத்தைத் தொடங்குவதற்கு முன் நான் முன்பு என்ன செய்தேன் என்பதை விரைவாகப் பார்ப்போம் குறிப்பாக மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமை மேம்பாட்டிற்கான அடிப்படைக் கொள்கைகள் என நான் அழைக்கும் ஐந்து Ps மீது கவனம் செலுத்தினேன் திட்டமிடல் ஆயத்தம் இணங்கச் செய்தல் வழங்குதல் மற்றும் பின்னர் விடாமுயற்சி எனவே பழக்கத்தைப் பொறுத்தவரை கூட நீங்கள் அதைப் பார்த்தால் நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளவோ அல்லது கெட்ட பழக்கத்தை மாற்றவோ திட்டமிட வேண்டும் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் திட்டமிட வேண்டும் எனவே நீங்கள் தயார் செய்ய வேண்டும் ஒரு அலாரத்தை அமைப்பது அல்லது யாரையாவது உங்களை எழுப்பச் சொல்வது அல்லது ஒரு புதிய நடைபயிற்சி காலணிகள் அல்லது ஒரு ஜாகிங் காலணிகள் அல்லது ஜாகிங்கிற்கு ஒரு புதிய ஆடை வாங்குவது போன்ற சில கவர்ச்சிகரமான விஷயங்களை வைத்திருத்தல் எனவே அது தயார்நிலை இணங்கச் செய்தல் பொதுவாக பாதிப்பை ஏற்படுத்துதல் ஒருவரை நம்ப வைப்பது ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு புதிய பழக்கத்தை மாற்ற யாரையாவது நீங்கள் சமாதானப்படுத்த வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் உங்கள் தூண்டுதலைப் பயன்படுத்த வேண்டும் வழங்குதல் என்பது ஒட்டுமொத்த விளைவு தோற்றம் பயன்படுத்தப்படும் அலங்காரம் மட்டுமல்ல ஆனால் தரத்தின் அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்பதை தீர்மானிக்கும் உள் உள்ளடக்கமும் கூட இறுதியாக விடாமுயற்சி என்பது நிறுத்தாமல் இருக்க முயற்சிகளைத் தொடர்வது ஏனென்றால் நீங்கள் ஏதோவொன்றால் ஊக்கமில்லாம் இருக்கிறீர்கள் நான் சொன்னது போல் உங்களில் சிலர் எனக்கு மின்னஞ்சல் அனுப்புகிறீர்கள் உங்கள் கருத்துக்களை மன்றத்தில் வைக்கிறீர்கள் எங்களால் தொடர முடிகிறது என்று கூறுகிறீர்கள் ஓரிரண்டு பேர் நாங்கள் தடைபட்டுள்ளோம் என்று கூறுகிறீர்கள் எப்படி தொடர வேண்டும் என்பதை நாங்கள் கூறுகிறோம் எனவே விடாமுயற்சி என்பது திரும்பிச் செல்வது மீண்டும் தொடங்குவது தொடர்வது என்று நான் கூறுவேன் எனவே நல்ல பழக்கங்களை உருவாக்குவதில் மனதை தளர விடாதீர்கள் குறிப்பாக மனதை தளர விடாதீர்கள் இப்போது மின்னஞ்சல் எழுதுவது ஒரு கலை மேலும் தகவல்தொடர்பு அடிப்படையில் நீங்கள் செய்யும் அனைத்தையும் நான் கூறுவேன் உங்கள் மென்மையான திறன்களை வளர்ப்பது மிகவும் நுட்பமாக கற்றுக்கொண்ட நுணுக்கமான கலை அதில் உள்ள சிரமம் என்னவென்றால் வெளிப்படையாக கற்பிப்பது மிகவும் கடினம் ஆனால் பின்னர் நீங்கள் அதைக் கற்றுக் கொண்டு அதிலிருந்து ஆதாயம் பெற்றால் அது உங்களிடம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் பின்னர் அது உங்களுக்கு நிறைய நம்பிக்கையைத் தருகிறது மக்கள் உங்களை விரும்பத் தொடங்குகிறார்கள் மக்கள் உங்களை அணுகத் தொடங்குகிறார்கள் மக்கள் உங்கள் பேச்சைக் கேட்கத் தொடங்குகிறார்கள் மக்கள் உங்களைப் பின்தொடர்கிறார்கள் நீங்கள் வந்து அவர்களுடன் பேச வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் நீங்கள் ஒருவருடன் பேசி அந்த நபரை இணங்கச் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இப்போது ஒரு வித்தியாசமான சூழலில் நாம் இந்த கொள்கைகளைப் பயன்படுத்திக் கொண்டிருந்தோம் மின்னஞ்சல்களைப் பார்த்துக் கொண்டிருந்தோம் பின்னர் மேற்கூறிய இந்தக் கொள்கைகள் அனைத்தையும் மீறும் சில மின்னஞ்சல் எடுத்துக்காட்டுகளைப் பார்த்தோம் இதில் மீண்டும் நான் அதே சிந்தனை முறையைத் தொடரப் போகிறேன் ஆனால் மோசமான மின்னஞ்சல்களை எவ்வாறு அனுப்பக்கூடாது என்பதை நான் முன்னிலைப்படுத்தப் போகிறேன் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்த்து அவற்றை பகுப்பாய்வு செய்வோம் இது கோட்பாட்டுப் பகுதிக்கு உங்களைத் தயார்படுத்தும் இதை நான் பின்வரும் விரிவுரைகளில் விவாதிக்கப் போகிறேன் இதைப் பாருங்கள் இதுதான் நான் கடைசியாக முடிவுக்கு வந்த சிந்தனை மின்னஞ்சல்களை எவ்வாறு அனுப்புவது என்பதை நீங்கள் கற்றுக் கொள்வதற்கு முன் மின்னஞ்சல்களை எவ்வாறு அனுப்பக்கூடாது என்பதை முதலில் அறிந்து கொள்வதன் மூலம் உங்கள் தவறான கற்றலைக் கற்றுக்கொள்வது முக்கியம் எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் மின்னஞ்சல் அனுப்பாமல் இருப்பது எப்படி நான் கோட்பாட்டிற்கு வரப்போவதில்லை நான் ஒரு நடைமுறை அணுகுமுறையைப் பயன்படுத்துகிறேன் என்பதை உங்களில் பலர் விரும்புகிறீர்கள் பல்வேறு நபர்களுடனான மின்னஞ்சல் தொடர்புகளிலிருந்து எனக்கு கிடைத்த மின்னஞ்சல் மாதிரிகள் இங்கே அவர்களில் பெரும்பாலோர் எனது மாணவர்கள் அவர்களில் சிலர் எனது சகாக்கள் அவர்களில் சிலர் விற்பனையாளர்கள் அவர்களில் சிலர் அறியப்படாத நபர்கள் பரிந்துரைகள் கேள்விகள் விண்ணப்பங்கள் போன்றவற்றைக் கேட்கிறார்கள் அவற்றில் பெரும்பாலானவை மோசமான மின்னஞ்சல் எடுத்துக்காட்டுகள் இப்போது இது போன்ற ஒரு எளிய ஒன்றைப் பாருங்கள் வணக்கம் மேடம் நான் என் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன் எனவே இது மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும் விடுப்பு விண்ணப்பமாகும் எனவே நான் அடுத்த இரண்டு நாட்களுக்கு உங்கள் வகுப்புகளை நிறுத்தப் போகிறேன் நான் ஊரை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்பதால் எனக்கு இரண்டு நாட்கள் விடுப்பு கொடுங்கள் சாக்ஷி அடுத்ததை பாருங்கள் வணக்கம் ஐயா அவசரமான விஷயம் மிகவும் முக்கியமானது கடுமையான வயிற்று வலியால் அவதிப்படுவதால் தேர்வு எழுத வர முடியாது எனக்கு மறுதேர்வு கொடுங்கள் எனக்கு ஒரு எளிய வினாத்தாளைக் கொடுங்கள் ஏனெனில் தலைவலி படிப்பில் கவனம் செலுத்த அனுமதிக்கவில்லை நிறைய அன்புடன் அர்ஜுன் மறுபுறத்தில் உள்ள ரிசீவர் ஆசிரியர் முதலாவதாக சாக்ஷிக்கு லீவு மற்றும் இரண்டாவதாக மறுதேர்வு அல்லது அர்ஜுனுக்கு உதவும் சிறந்த வினாத்தாளை வழங்கப் போகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை அது எந்தப் பகுதியில் மோசமாக அசிங்கமாக மட்டமாக சென்றுள்ளது என்பதைப் பாருங்கள் வணக்கத்தைப் பாருங்கள் ஹலோ மேடம் மிகவும் முறைசாரா ஒன்று உங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே யாரையாவது நீங்கள் நன்கு அறிந்திருக்காவிட்டால் ஒழிய அவர் ஒரு ஆசிரியர் அவர் உங்களை விரும்புகிறார்கள் அவர் ஒரு நலம் விரும்பிகள் அவர் உங்கள் குடும்ப நண்பர் மற்றும் பின்னர் அந்த நபர் பாதுகாப்பான பக்கத்தில் இருப்பதாகத் தெரியவில்லை என்றால் அது மரியாதைக்குரிய மேடம் அல்லது அன்புள்ள மேடம் இந்தியச் சூழலில் சிலருக்கு அன்புள்ள மேடம் பிடிக்காது ஆனால் அன்பானவரைப் பொறுத்தவரை இவ்வளவு நெருக்கமாக எதுவும் இல்லை ஆனால் இது இன்னும் ஒரு ஆசிரியரை உரையாற்றும் வணங்கும் வழியாக கருதப்படுகிறது மற்ற மொழி அது மிகவும் முறைசாரா மற்றும் பேச்சுவழக்கு வகையான மொழி சுருக்கமான பயன்பாடு நான் விரும்புகிறேன் எனவே நான் என் வீட்டிற்குச் செல்ல விரும்புகிறேன் எனவே நான் பங்க் செய்யப் போகிறேன் என்பது மீண்டும் ஒரு வார்த்தையின் மிகவும் தவறான பயன்பாடாகும் அங்கு நான் ஆஜராக மாட்டேன் அல்லது இவற்றிற்காக உங்கள் வகுப்புகளை நான் தவறவிடுவேன் என்று நீங்கள் கூறியிருக்க வேண்டும் எனவே அடுத்த இரண்டு நாட்களுக்கு வேண்டுமென்றே விளையாட்டுத்தனமாக வகுப்புகளில் காணாமல் போவதை பங்கிங் காட்டுகிறது எனவே இந்த தேதி முதல் இந்த தேதி வரை எனக்கு ஒரு ஸ்பாட் கொடுங்கள் என்று நீங்கள் சொல்வது முக்கியம் தயவுசெய்து எனக்கு இரண்டு நாட்கள் கொடுங்கள் பின்னர் விடுப்பு விடுப்பு என்பதில் நீங்கள் ஒரு எழுத்துப்பிழை தவறை செய்கிறீர்கள் இது மிகவும் மோசமான அபிப்ராயத்தை உருவாக்குகிறது நான் ஸ்டேஷனுக்கு வெளியே செல்ல வேண்டியிருப்பதால் மீண்டும் ஸ்டேஷனில் எழுத்துப்பிழை தவறு மற்றும் அநேகமாக இது முதலில் வர வேண்டும் எனவே மரியாதைக்குரிய மற்றும் அன்பான மேடம் அல்லது மரியாதைக்குரிய அல்லது அன்பான மேடம் நான் கலந்து கொள்ள ஒரு முக்கியமான திருமணத்திற்காக அல்லது ஒரு முக்கியமான தேர்வுக்காக நான் ஸ்டேஷனுக்கு வெளியே செல்ல வேண்டியிருப்பதால் என்று காரணத்தைச் சொல்ல வேண்டும் எனவே இந்த நாட்களில் நான் உங்கள் வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியாது எனவே விடுப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது முடிவு சியர்ஸ் எனவே அது மீண்டும் மோசமானது நீங்கள் உங்கள் நெருங்கிய நண்பருக்கு எழுதுவது போல் இருக்க இருக்கிறது அது இந்த சூழலில் கீழ்ப்படிதலுடன் உங்களுடைய பின்னர் பெயர் என இருக்க வேண்டும் அடுத்ததைப் பாருங்கள் முதல் மோசமான விஷயம் என்னவென்றால் காப்பிட்டல் எழுத்துக்கள் எதுவும் இல்லை தொடர்ந்து இருக்கிறது இது நீங்கள் அனுப்பும் இது தந்தி அல்ல நீங்கள் ஒரு கடிதத்தை அனுப்புகிறீர்கள் அதில் நீங்கள் மறுதேர்வு கோருகிறீர்கள் எனவே நீங்கள் மிகவும் கண்ணியமாக இருக்க வேண்டும் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் நீங்கள் பொறுமையற்றவர் என்பதைக் காட்ட கூடாது ஹாய் ஐயா ஆசிரியர் மிகவும் நெருக்கமாக இல்லாவிட்டால் உங்கள் ஆசிரியரை உரையாற்றுவதற்கான மிகவும் கலாச்சாரமற்ற வழி இது எனவே அது அப்படியே இருக்க வேண்டும் மரியாதைக்குரிய ஐயா அல்லது மரியாதைக்குரிய மேடம் போன்று நபர் பொறுத்து அது பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது ஆண் ஆசிரியராக இருந்தாலும் சரி இந்த அவசர விஷயம் idhu இது தந்தி மொழியில் மிகவும் முக்கியமானது இது தவிர்க்கப்பட வேண்டும் சரியான வாக்கியங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் பின்னர் எனக்கு மறு தேர்வு கொடுங்கள் முதலாவதாக தயா சே என்ற கண்ணியமான மார்க்கர் இல்லாமல் நேரடியாகக் கேட்கப்படும் எந்தவொரு கொடுப்பனவும் உண்மையில் மோசமானது தயவுசெய்து எனக்கு மறுதேர்வு கொடுங்கள் தயவுசெய்து எனக்கு ஒரு எளிய வினாத்தாளைக் கொடுங்கள் நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்தினாலும் அது முற்றிலும் மோசமாகவும் பொருத்தமற்றதாகவும் இருக்கும் ஏனென்றால் நீங்கள் ஒரு எளிதான வினாத்தாளைக் கோர முடியாது பிச்சைக்காரர்கள் தேர்ந்தெடுப்பவர்களாக இருக்கக்கூடாது என்ற பழமொழி இருப்பது போன்று நீங்கள் முதலில் எதையாவது தேர்வு செய்ய முடியாது எனவே நீங்கள் ஏற்கனவே ஆசிரியரிடம் மறு தேர்வுக்கு பரிசீலிக்குமாறு கெஞ்சுகிறீர்கள் பின்னர் உங்களுக்கு வினாத்தாள் எவ்வாறு அமைக்கப்படும் என்பதை நீங்கள் தேர்வு செய்ய முடியாது எனவே உங்களுக்கு தலைவலி இருக்கிறதா அல்லது அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்க முடியாது நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த முடியுமா இல்லையா என்பது ஆசிரியரின் கவலையல்ல உங்கள் வழங்குதலால் ஆசிரியரை நீங்கள் உண்மையில் ஈர்க்க வேண்டும் உண்மையான உண்மைகளை வழங்குவதன் மூலம் இணங்கச் செய்தல் இதனால் ஆசிரியர் உங்களிடம் அக்கறை காட்டுகிறார் எனவே ஆசிரியர் இதைப் படிக்கும்போது நிறைய அன்பு ஏற்கனவே ஆசிரியர் உங்கள் மீது எரிச்சலடைகிறார் இங்கு ஆசிரியர் குறைந்தபட்சம் சில கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார் உங்களுடைய நேர்மையாக உங்களுடைய உண்மையுடன் கீழ்ப்படிதலுடன் உங்களுடைய ஆனால் இங்கே இதைக் கொண்டு முடிப்பது மேலும் எரிச்சலை ஏற்படுத்தும் பின்னர் நீங்கள் இல்லை எனவே தவறான சமிக்ஞைகளை அனுப்பும் இந்த வகையான மின்னஞ்சல்களைத் தவிர்க்கவும் இது பொதுவாக உங்களுக்கு மென்மையான திறன்கள் இல்லை என்பதைக் காட்டுகிறது ஒருபுறம் நீங்கள் அதைப் பற்றி கவலைப்படவில்லை என்பதைக் காட்டுகிறீர்கள் மறுபுறம் உண்மை என்னவென்றால் உங்களைத் திருத்திக் கொள்ளுமாறு உங்களுக்குச் சொல்லப்படுவதில்லை எனவே இப்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எனவே சரிசெய்ய முயற்சிக்கவும் பின்னர் மேம்படுத்தவும் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் மின்னஞ்சல்களை எவ்வாறு அனுப்பக்கூடாது இதையும் பாருங்கள் எனக்கு வந்த மின்னஞ்சல்களில் ஒன்று தொடக்கத்தில் குட் மார்னிங் ஐயா மேடம் நான் பந்த்வா எஸ் யைச் சேர்ந்த அபூர்வ அல்லாடி மீதமுள்ள பகுதியைப் பாருங்கள் நான் அதைப் படிக்கப் போவதில்லை முதலில் விரைவாகப் பாருங்கள் பின்னர் நான் இதைப் பற்றி விவாதிக்கப் போகிறேன் அதைப் பார்க்க ஒன்று அல்லது இரண்டு விநாடிகள் எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நான் உங்களுடன் விவாதிப்பேன் நீங்கள் விரைவாகப் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதை நான் பார்க்க விரும்பும் விதத்தைப் பாருங்கள் இப்போது முதலில் மரியாதைக்குரிய மேம் அல்லது மரியாதைக்குரிய ஐயா அல்லது அன்புள்ள மேடம் என்று அந்த நபருக்கு முதலில் வணக்கம் செலுத்துவதற்கு முன் நீங்கள் ஒரு முறையான காலை வணக்கத்துடன் தொடங்க முடியாது பின்னர் நீங்கள் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேம் என்று சொல்லலாம் எனவே அது தொடர வேண்டும் பின்னர் இது மீண்டும் ஒரு மோசமான அஞ்சல் ஏனெனில் முந்தைய அஞ்சல்களைப் போலல்லாமல் அங்கு மாணவர் முழுமையான காப்பிட்டல் எழுத்துக்களை மாணவர் பயன்படுத்தினார் என்பதை நான் காட்டினேன் இங்கே இது பெரும்பாலும் சிறிய எழுத்துக்கள் மற்றும் நிறுத்தற்குறிக்கு மரியாதை இல்லை மற்றும் அது உண்மையில் தேவைப்படும் இடத்தில் காப்பிட்டல் எழுத்துக்கள் இல்லை உதாரணமாக I என்பது எப்போதும் காப்பிட்டல் எழுத்தில் இருக்க வேண்டும் ஏனெனில் இது ஒரு அரச பிரதிபெயராக கருதப்படுகிறது இது ஒரு பிரதிபெயராக இருந்தாலும் நீங்கள் I க்கு காப்பிட்டல் எழுத்தைப் பயன்படுத்த வேண்டும் I ஐ சிறிய எழுத்து வடிவத்தில் பயன்படுத்துவது ஆங்கில மொழியை எழுதுவதற்கான அடிப்படை அம்சங்கள் உங்களுக்குத் தெரியாது என்பதைக் குறிக்கிறது இது ஒரு மின்னஞ்சல் உண்மையில் இது கேட் துணைத் தலைவருக்கு விசாரணை கோரி எழுதப்பட்டது எனவே நீங்கள் இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கும் ஒருவருக்கு எழுதுகிறீர்கள் உங்கள் அஞ்சலை நீங்கள் இருமுறை சரிபார்க்க வேண்டும் பின்னர் நீங்கள் ஒரு எம்பிஏ வேட்பாளராக மாற விரும்புகிறீர்கள் என்று சொல்ல முயற்சிக்கிறீர்கள் எனவே இன்று எம் வில் பொதுவான பேச்சு அது ஜி யாக இருந்தாலும் சரி அல்லது நேர்காணலாக இருந்தாலும் சரி அது ஆங்கிலத்தில் நடத்தப்படுகிறது மேலும் அவர்கள் உங்கள் மென்மையான திறன்களுடன் உங்கள் ஆங்கில திறன்களையும் மதிப்பீடு செய்கிறார்கள் தகவல்தொடர்பு திறங்களை மதிப்பிடுகிறார்கள் மற்றும் இது நீங்கள் அனுப்பிய கடிதம் ஐ நீங்கள் அதை தவறவிட்டீர்கள் உங்கள் பெயர் காப்பிட்டல் எழுத்துக்களில் இல்லை அபூர்வ அல்லாடி AA காணவில்லை பின்னர் இந்த பந்த்வா எம் பி சில நேரங்களில் எஸ் எனவே அது எம் யா அல்லது எஸ் யா என்பது தெளிவாகத் தெரியவில்லை ME NE என்பது மீண் அல்லது இந்தியில் அவள் மீண்டும் மைன் BE என்று சொல்ல முயற்சிக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன் அது B காப்பிட்டல் E காபிட்டலில் இருக்க வேண்டும் மின் மற்றும் மின்னணுவியல் பொறியியலில் இளங்கலை பட்டம் என்பத குறிக்க வேண்டும் மீண்டும் அனைத்து E காபிட்டலில் இருக்க வேண்டும் பின்னர் கியா ஹை அது கியா ஹை அல்லது க்யா ஹை எனவே இந்தியில் கூட அது ஆங்கிலத்தில் எழுதப்படும்போது வேட்பாளரால் அதை சரியாக தெரிவிக்க முடியவில்லை பின்னர் இந்த பந்த்வா கே எஸ் எஸ் இந்த நிறுவனம் என்ன இந்த கல்லூரி என்ன இதன் முழு வாக்கியம் என்ன என்பது அந்த நபருக்கு எப்படித் தெரியும் எனவே கல்லூரி செ மற்றும் அதற்குப் பிறகு இடமில்லை 2010 இல் பின்னர் மேனே மீண்டும் 2011 அது ஆங்கிலத்தில் உள்ள மீ ஆக இருந்தாலும் சரி அல்லது மே ஆக இருந்தாலும் சரி அது அவளுக்கு மே ஆகவே இருக்கிறது ஆனால் ஒருவருக்கு ஹிந்தி தெரியாவிட்டால் ஹிந்தி தெரியாத ஒருவர் இதைப் படிக்கிறார் அந்த நபருக்கு ஆங்கிலம் மட்டுமே தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் அந்த நபர் இதை மீ என்று படிப்பார் காட் தேர்வு தியா தா ஜிஸ்கோ ரிசல்ட் அபி இந்த பகுதி அனைத்தும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் ஜனவரி மாதம் அது காப்பிட்டல் ஜே இல் இருக்க வேண்டும் ஜனவரிக்குப் பிறகு இடம் இருக்க வேண்டும் பின்னர் மீண்டும் ஆண்டு மீ அல்லது மே ஆயா ஹை தோ பின்னர் மேரே இது ஆங்கிலத்தில் வரும் மியரா அல்லது மேரே அல்லது மேரியா எனவே யாருக்காவது ஆங்கிலம் மட்டுமே தெரிந்தால் இந்த அஞ்சலைப் படிப்பது மிகவும் கடினம் கேட் ஸ்கோர் கார்டு மீ அல்லது மே மொத்த சதவீதம் 48 ஹை அல்லது ஹென் மீண்டும் மீ அல்லது மே வங்கி மற்றும் நிதி எம்பிஏ அல்லது எம்பே நீங்கள் எம்பிஏ விரும்பினால் அது எம் கேபிடல் டாட் பி கேபிடல் டாட் ஏ கேபிடல் டாட் கர்னா சாட்டி ஹூன் ஆக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் யார் படிக்கிறார்களோ அவர்கள் இந்த நபருக்கு பதிலளிக்க விரும்ப மாட்டார்கள் நீங்கள் ஏன் எம்பிஏ செய்ய விரும்புகிறீர்கள் என்று நினைப்பார்கள் தகவல்தொடர்பு அடிப்படையில் உயர் திறன்கள் தேவைப்படும் ஒரு பாடத்தின் அடிப்படைகளை கூட செய்ய உங்களுக்கு தகுதி இல்லை ஏன் எம்பிஏ பற்றி ஏன் நினைக்கிறீர்கள் எனவே அதைத்தான் ஒரு நபர் உடனடியாக நினைப்பார் பின்னர் அட்மிஷன் மில் சக்தா ஹை பகுதி நேர எம் ஏ கர்னா கே எல் ஐ இ ஆங்கிலத்தில் சத்தியத்திற்கு நேர்மாறாக பொய் அல்லது லியே இப்போது அது லியெ என்றால் நீங்கள் l i e a அல்லது l i e எனா எழுதுகிறீர்களா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஹிந்தி கூட தவறாக இருக்கிறது ஆம் என்றால் தயவுசெய்து அட்மிஷன் கி ப்ரொசீஜர் பட்டா யே அல்லது பதாயியே விவரம் மற்றும் கட்டண அமைப்பு முஜே மின்னஞ்சல் கர் சென்ட் கி ஜி ஏ நன்றி இறுதியாக இதில் மற்றொரு சொற்றொடர் அப்பூர்வா அல்லாதி பந்த்வா எஸ் இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இங்குதான் நான் வழங்குதலின் முழுமையான பற்றாக்குறை என்று சொல்கிறேன் ஒரு மின்னஞ்சல் அனுப்பும் வகையில் மிகவும் அசிங்கமானது மிகவும் மட்டமானது மிகவும் கேவலமானது நிறுத்தற்குறியீடு காப்பிட்டல் எழுத்துக்களுக்கு மரியாதை இல்லை மற்றவருக்கு இரண்டு மொழிகளும் தெரியும் என்று கருதி இரண்டு மொழிகளையும் கலப்பது நிலையானது ஆங்கிலமாக ஏற்றுக்கொள்ளப்படும் போது மற்றவருக்குத் தெரியுமா இல்லையா என்பது உங்களுக்குத் தெரியாதபோது உங்களுக்குத் தெரியாவிட்டால் திட்டமிடல் மற்றும் தயார்நிலையின் அடிப்படையில் உங்களுக்கான கடிதத்தை வரையக்கூடிய ஒருவரிடம் கேளுங்கள் ஒரு நல்ல கடிதத்தைத் தயாரித்து அதை சம்பந்தப்பட்ட அதிகாரத்திற்கு அனுப்புங்கள் இதனால் உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகும் இப்போது நல்ல மின்னஞ்சல்களை அனுப்புவதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் என்பதைப் புரிந்துகொள்ள உதவும் மேலும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இப்போது இதைப் பாருங்கள் ஒருவேளை இது எனக்கு கிடைத்த மிக மோசமான மின்னஞ்சல்களில் ஒன்று மற்றும் அதில் தவறான அனைத்தும் உள்ளன நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்பும் அனைத்தும் இந்த மின்னஞ்சலைப் பற்றி விவாதிப்பதன் மூலம் மட்டுமே நான் கற்பிக்க முடியும் விரைவாகப் பாருங்கள் பின்னர் நான் இதை பகுப்பாய்வு செய்யப் போகிறேன் நீங்கள் அதைப் பார்த்தால் டூ பல மின்னஞ்சல் ஐடீக்களை கொண்டுள்ளன சிசி பல மின்னஞ்சல் ஐடீக்களை கொண்டுள்ளன பின்னர் இது ஒரு பதில் R R e e பின்னர் கோடை எழுத்துப்பிழை தவறு உள்ளது பின்னர் காப்பிட்டல் u க்கள் இப்போது இதை எவ்வாறு உன்னிப்பாக பகுப்பாய்வு செய்யலாம் பின்னர் உங்கள் மின்னஞ்சல் எழுதும் திறன்களையும் மென்மையான திறன்களையும் மேம்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் முதலில் டூ உண்மையில் இந்த நபர் ஒரு ஆசிரியருக்கு மட்டுமே இன்டர்ன்ஷிப் கேட்டு அனுப்புகிறார் ஆனால் எத்தனை மின்னஞ்சல் ஐடிகளைப் பாருங்கள் இப்போது இந்த மாணவர் நீங்கள் 1000 பேருக்கு மின்னஞ்சல் அனுப்பினால் அதற்கு குறைந்தபட்சம் ஒருவர் பதிலளிப்பார் என்று நினைக்கிறார் இப்போது அது வேறு வழியில் செல்கிறது நீங்கள் 1000 பேருக்கு அனுப்பும்போது மற்றவர்கள் அனைவரும் பதிலளிப்பார்கள் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் இறுதியாக அந்த நபருக்கு யாரும் பதிலளிக்கவில்லை வெளிப்படையாக நீங்கள் இன்டர்ன்ஷிப்பைக் கேட்கும்போது உங்கள் அஞ்சல் உங்கள் ஆளுமையை பிரதிபலிக்கிறது மென் திறன்களில் தேவைப்படும் ஐந்து P கள் உங்களிடம் இல்லை என்பதை உங்கள் அஞ்சல் பிரதிபலிக்கிறது நீங்கள் முற்றிலும் மென்மையான திறன்கள் இல்லாத நபர் அவர்கள் ஏன் உங்களை அழைத்து பின்னர் உங்களை இன்டர்ன்ஷிப்பில் வைக்கப்போகிறார்கள் அவர் டோவாவுக்கு அனுப்பிய சி யைப் பாருங்கள் டோவா உண்மையில் கல்வி விவகாரங்களின் டீன் ஆவார் அவருக்கு அவர் அதை அனுப்ப வேண்டியதில்லை பின்னர் v c h அல்லது j e e துணைத் தலைவராக இருக்கிறார் அவருக்கு அவர் அதை அனுப்ப வேண்டியதில்லை ஐ கே இல் இயக்குநரும் பின்னர் டி டி துணை இயக்குநரும் ஐ கே டாட் ஏசி டாட் இன் ஆசிரியர்களும் சுமார் 500 பேர் என்று சொல்லலாம் கே டாட் ஏசி டாட்டில் உள்ள அனைத்தும் சுமார் 10000 பேருக்கு செல்லும் இப்போது அவர் ஏன் அனுப்புகிறார் யாரைக் கேட்கிறார் 10000 பேர் முதல் ஆண்டு மாணவர்களையும் சில பணியாளர்களையும் உள்ளடக்கும் எனவே யாருக்கு இன்டர்ன்ஷிப் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இப்போது விஷயத்தைப் பாருங்கள் அவர் ரி ரி என எழுதியுள்ளார் உண்மையில் அவர் சில அஞ்சல்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தியுள்ளார் மின்னஞ்சல் ஐடி கிடைத்தது அவர் எழுதும் முதல் அஞ்சல் இது என்றாலும் அவர் ரி ரி என எழுதியுள்ளார் ரிப்ளை ரிப்ளை என்பதை குறிக்கிறது ஆனால் அது பதில் அல்ல பின்னர் சம்மர் எழுத்துப்பிழைகள் குறித்து அவர் சிம்மர் என்று எழுதியுள்ளார் உங்கள் நிறுவனத்தில் பயிற்சி யுவர் குறுகிய வடிவம் மீண்டும் ஒரு முறையான வடிவத்தில் இது தவறாக உள்ளது தேவையற்ற புள்ளிகள் குறிப்பு அல்லது காப்பிட்டல் இல்லை டாக்டர் என்பது காப்பிட்டல் எழுத்துக்களைப் பயன்படுத்தாமல் எழுதப்பட்டுள்ளது பின்னர் மீண்டும் உதவி பேராசிரியர் காப்பிட்டல் எழுத்துக்கள் இல்லை பின்னர் புள்ளிகள் தேவையில்லாமல் பயன்படுத்தப்படுகின்றன பின்னர் நீங்கள் முக்கிய பகுதியை பார்த்தால் அவருக்கு சத்ய பால் சிங் தெரியும் என்று கூறுகிறார் ஆனால் இங்கே விஜய் பால் சிங் என்ற பெயரில் ஒருவர் குறிப்பிடப்படுகிறார் அவருக்குத் தெரிந்தவர் எந்த சிங் எந்த சிங்கத்திற்கு அவர் எழுதுகிறார் சத்ய பால் அல்லது விஜய் பால் என்பது தெளிவாகத் தெரியவில்லை இப்போது அங்கு யாரையாவது உங்களுக்குத் தெரிந்தால் அவர் ஏன் எழுதுகிறார் இங்கே எந்த நபருக்கு காப்பிட்டல் எழுத்துக்களில் எழுதுவது மிகவும் முக்கியமானது என்பதைக் குறிக்கும் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் அது மிகவும் மோசமான அபிப்பிராயத்தை உருவாக்குகிறது ஏனென்றால் நீங்கள் அதை தெளிவாக படிக்க முடியாது எனவே மீண்டும் தொடர்ந்து எழுத்துப்பிழை பின்னர் ஒவ்வொரு முறையும் ஒரு நிறுத்தற்கு முன் அதாவது முழு நிறுத்தத்திற்கு முன் அவர் இடம் கொடுத்துள்ளார் உண்மையில் அனைத்து இடைவெளிகளும் நிறுத்தற்குறியீட்டிற்குப் பிறகு வரும் அதற்கு முன் அல்ல அதாவது முழு நிறுத்தம் அல்லது காற்புள்ளிக்குப் பிறகு இடைவெளி வர வேண்டும் எனவே இங்கே முழு நிறுத்தத்திற்குப் பிறகு இடைவெளி இல்லை இது மீண்டும் நிறுத்தற்குறியீடுகளின் தவறான பயன்பாடாகும் எனவே விரைவில் உங்கள் பதிலில் பார்ப்போம் எனவே இது எழுதுவதற்கான சரியான வழி அல்ல சாதகமான பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் பின்னர் நீங்கள் என் எண்ணில் எனக்கு செய்தி அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறீர்கள் இப்போது நீங்கள் கோர முடியாது இது போல் தெரிகிறது நான் ஏன் அந்த நபருக்கு பதிலளிக்க வேண்டும் யார் படிப்பார்கள் உணருவார்கள் அது ஆணவம் அல்லது பணிவு இல்லாமை என்பதை நிச்சயமாக உணருவார்கள் பின்னர் கடைசியாக கூட நீங்கள் அதைப் பார்த்தால் கடைசி சொற்றொடர் உங்களைப் பார்க்க விரும்புகிறேன் லவ் குறுகிய வடிவத்தில் உள்ளது சீ யூ சுருக்கமாக மற்றும் பேஸ்புக்கில் அவர் தனக்குத் தெரியாத நபரிடம் ஏதோ சொல்கிறார் அவர் இன்டர்ன்ஷிப் விரும்புகிறார் பின்னர் அவர் பேஸ்புக்கில் வந்து என்னுடன் சேருங்கள் என்று கூறுகிறார் நாம் ஒரு உரையாடலுக்கு செல்வோம் இப்போது இன்டர்ன்ஷிப்பை எவ்வாறு பெறுவது என்பது பற்றிய முழுமையான அறியாமை என்பதை நீங்கள் வெளிப்படையாக அறிந்து கொள்ளலாம் மாணவர் உண்மையிலேயே நல்லவராக இருக்கலாம் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுடன் மிகச் சிறந்த வேலைவாய்ப்புகளைச் செய்யும் திறன் கொண்டவராக இருக்கலாம் IIT கான்பூருக்கும் பங்களிக்கலாம் மற்றும் ஐஐடி கான்பூரிலிருந்தும் ஆதாயம் பெறலாம் ஆனால் அந்த நபருக்கு தன்னை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்பதால் திட்டமிடல் தயார்நிலை ஆகியவை இல்லை எனவே ஒரு மின்னஞ்சல் எழுதுவதில் வழிமுறையின் முழுமையான பற்றாக்குறை மேலும் இது தவறான சமிக்ஞையை அனுப்புகிறது மற்றும் இதற்கு நபர் பரிந்துரைக்கப்பட்டாலும் கூட அவர் அதைப் பெறப் போவதில்லை இதைச் சொன்ன பிறகு மின்னஞ்சல்களைப் பயன்படுத்த நீங்கள் பயப்பட வேண்டுமா நீங்கள் மின்னஞ்சல்களை திறம்பட பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் நாள் மற்றும் நாள் தகவல்தொடர்பு எப்போதும் மின்னஞ்சல்களால் நிரப்பப்படுகிறது நீங்கள் அதில் இருந்து தப்பிக்க முடியாது எனவே கார்ப்பரேட் அலுவலகங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்ற இடங்களில் மக்கள் நான்கு ஐந்து மின்னஞ்சல் ஐடிகளைக் கொண்டிருப்பது போன்றது பின்னர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மின்னஞ்சல்களைப் பயன்படுத்துவதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க முடியாது எனவே தப்பிப்பது உண்மையில் உங்களை ஒதுக்கி வைக்கும் மேலும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியிலிருந்து நீங்கள் முற்றிலும் வெளியேறிவிடுவீர்கள் தொழில்நுட்பத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் ஆனால் எதையும் அதிகமாகக் கொடுப்பது ஆபத்தானது என்பதை அறிந்தவுடன் மின்னஞ்சலை மிகவும் வரையறுக்கப்பட்ட பயனுள்ள முறையில் பயன்படுத்துங்கள் உங்கள் மென்மையான திறன்களையும் ஆளுமையையும் மேம்படுத்த அதைப் பயன்படுத்துங்கள் உங்களைப் பற்றி அதிகம் சொல்லும் ஒரு கலையாக அதைப் பயன்படுத்துங்கள் ஆனால் முந்தையவற்றில் நான் உங்களுக்குக் காட்ட முயற்சித்ததைப் போல உங்கள் மோசமான வடிவத்தைக் குறிக்கும் ஒன்றாக அல்ல ஒரு இறுதி எண்ணமாக நான் மிகவும் தீவிரமான ஒன்றைப் பற்றி விவாதித்தேன் ஒரு சிறிய நகைச்சுவையைப் பார்ப்போம் பின்னர் இந்த விரிவுரையை முடிப்போம் இந்த நகைச்சுவையைப் பாருங்கள் இது இப்படி செல்கிறது எனவே முதலாளி மற்றும் ஊழியர் ஊழியர் வந்துவிட்டார் உங்கள் மின்னஞ்சல்களை நீங்கள் அடிக்கடி சரிபார்க்க வேண்டும் என்று முதலாளி கூறுகிறார் நான் உன்னை மூன்று வாரங்களுக்கு முன்பு நீக்கிவிட்டேன் எனவே பல கார்ப்பரேட் அலுவலகங்களில் ஒருவரை வேலையில் இருந்து விலக்குவதும் ஒருவரை வேலையில் இருந்து நீக்குவதும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படலாம் பின்னர் அவர்கள் சம்பள காசோலையை அனுப்புவார்கள் பின்னர் மற்றொரு கடிதத்தை அனுப்புவார்கள் ஸ்கேன் கடிதம் அங்கு செல்லலாம் பின்னர் அவர்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டியதில்லை எனவே உங்கள் மின்னஞ்சல்களை நீங்கள் அடிக்கடி சரிபார்க்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் எனவே இந்த நபர் இப்போது சுமார் மூன்று வாரங்களாக அதைச் சரிபார்க்கவில்லை தற்போதைய நவீன காலத்தில் மூன்று வாரங்களுக்கு மின்னஞ்சலை சரிபார்க்காமல் இருப்பது மிகவும் ஆபத்தானது நீங்கள் பல விஷயங்களைத் தவறவிடலாம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கவலையை உணர வேண்டிய அவசியமில்லை அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால் மட்டுமே இதுபோன்ற விஷயங்களில் நீங்கள் அதிகமாக மூழ்கி இருக்க வேண்டியதில்லை இப்போது அடுத்த விரிவுரையில் சில மின்னஞ்சல் நெறிமுறைகளை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் அதன் ஆசாரத்தை நீங்கள் எவ்வாறு திறம்பட அனுப்ப முடியும் என்பதைப் பற்றி விவாதிக்கப் போகிறேன் அதனால் இந்த குறிப்புடன் இந்த விரிவுரையை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி இதைப் பார்த்து நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் ஒரு நல்ல நாள் அமையட்டும்